அடுத்த உதாரண சிக்கலை எடுத்துக் கொள்வோம் இது இம்பல்ஸ் மொமெண்ட்டம் உந்துவிசை Impulse momentum உடன் தொடர்புடையது ஆனால் அங்குலார்angularகோணம் அர்த்தத்தில் தொடங்க வேண்டும் எனவே ஒரு மெல்லிய வளையம் இருப்பதை நாம் அறிந்தால் அது சித்தரிக்கப்பட்ட இடைவெளியில் நழுவினால் மெல்லிய வளையமானது A என்ற முடிவில் தொடங்குகிறது மற்றும் இது ஒரு ஆரம்ப தருணம் அது நேரம் t எடுக்கும் இது வளையத்தில் செயல்படும் ஆரம்ப தருணமாகும் மேலும் இந்த மொமெண்ட் வளையத்தை இடமிருந்து வலமாக உருட்டுகிறது அது ஒரு நேரத்தில் சிறிது தூரத்தில் B புள்ளியை அடைகிறது மற்றும் இறுதி வேலோஸிட்டி ஐ கண்டறியும்படி நாங்கள் கேட்கப்படுகிறோம் இந்த இடைப்பட்ட நேரத்தில் வளையம் நழுவியிருக்குமா என்பதைத் தீர்மானிக்கும்படி கேட்கப்படுகிறோம் எனவே வளையம் நழுவினால் அதைக் கண்டுபிடிப்பதற்கான ஒரே வழி வளையத்தை நழுவவிடாமல் இருக்கத் தேவையான பிரிக்க்ஷன் போர்ஸ் ஐfriction force உராய்வு விசை கணக்கிட்டு தேவையான பிரிக்க்ஷன் போர்ஸ் ஐ கிடைக்கக்கூடிய அதிகபட்ச பிரிக்க்ஷன் போர்ஸ் உடன் ஒப்பிடுவதுதான் எனவே முதலில் நான் வளையத்தின் பிரீ பாடி வரைபடத்தை வரைகிறேன் ஒரு சாதாரண எதிர்வினை உள்ளது அதில் ஒரு மொமெண்ட்கணம் M செயல்படுகிறது ஒரு பிரிக்க்ஷன் போர்ஸ் F இருப்பதாகக் கூறுகிறோம் இது வளையத்தின் சென்டர் ஆப் மாஸ்center of mass நிறை மையம் சென்டர் ஆப் மாஸ் ன் வழியாகச் செயல்படும் எடை W உள்ளது இது நமது பிரீ பாடி வரைபடத்தை நிறைவு செய்கிறது எனவே இப்போது இந்த சிக்கலின் கைனெடிக்ஸ் க்கு kinetics இயக்கவியல் அங்குலார் அக்ஸ்லெரேஷன் angular acceleration கோண முடுக்கம் என்றால் மற்றும் லீனியர் அக்ஸ்லெரேஷன்linear acceleration நேரியல் முடுக்கம் a என்றால் கைனெடிக் உறவு இதைத்தான் நமக்குச் சொல்லும் எனவே இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில் இது குறிக்கிறது ஒரு பிரீ பாடி வரைபடத்தை எடுத்து ஆய்லரின் முதல் விதியைப் பயன்படுத்துவோம்

நான் இதை எங்கள் முதல் இக்குவேஷன்equationசமன்பாடு என்று சொல்கிறேன் இப்போது கடிகார திசையில் மொமெண்ட் களை நேர்மறையாக எடுத்துக் கொண்டால் ஒரு மொமெண்ட் ஐ momentகணம் ஏற்படுத்தும் ஒரே போர்ஸ் F ஆகும் அது ஒரு மொமெண்ட் ஐ ஏற்படுத்துகிறது எப்பொழுதும் போல இது மாஸ் மையத்தை குறிப்பு புள்ளியாக ரெபெரென்ஸ் கொண்டு குறிப்பு திட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது எனவே இது கூறுகிறது ல் M என்பது அறியப்பட்ட தருணம் அல்லது ஒரு ஜோடி அது இந்த பாடியில் செயல்படுகிறது எனவே நான் இக்குவேஷன்சமன்பாடு 1 ஐ இக்குவேஷன் 2 ஆக மாற்றுவேன் இது கூறுகிறது எனவே இந்த R என்பது 2 ஆகும் எனவே m என்பது வளையத்தின் மாஸ் அதனால் இப்போது

எங்கள் முதல் அவதானிப்பை இங்கிருந்து வரைய விரும்புகிறேன் உண்மையில் எந்த ஒரு M ஐ பொறுத்தவரையிலும் நான் இதைப் பொதுமைப்படுத்தி நேரம் மாறுபடும் பிரிக்க்ஷன் போர்ஸ் க இருக்கலாம் என்று கூறுவேன் ஏனெனில் என்பது வளையத்தில் செயல்படும் நேரம் மாறுபடும் தருணம் மற்றும் இது க்கு விகிதாசாரமாகும் இப்போது எனக்குத் தெரிந்தது என்னவென்றால் அது ஐ மீற முடியாது எனவே இந்த விஷயத்தில் சமமானதாக இது குறிப்பது மற்றும் N W க்கு சமமாக இருக்கும் N என்பது 96 N எனவே இது அதனால் எனவே அதிகபட்ச பிரிக்க்ஷன் போர்ஸ் 36 N எனவே இவற்றின் தாக்கங்கள் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே நாம் முதலில் பார்ப்பது என்னவென்றால் M கடிகார திசையில் இருந்தால் F இடமிருந்து வலமாகச் செயல்பட்டால் வலமிருந்து இடமாக இல்லாமல் நமது பிரீ பாடி வரைபடத்திற்குச் செல்லுங்கள் F ஆனது எனது இடதுபுறமாகச் செயல்படுகிறது என்று கருதினேன் இல்லையா ஆனால் உண்மையில் M கடிகார திசையில் இருந்தால் F எதிர்மறையானது அதாவது அது வலமிருந்து இடமாக இடமிருந்து வலமாகச் செயல்படுகிறது அதாவது இது காரில் உள்ள முன் சக்கரத்தைப் போன்றது முன் சக்கரம் என்ஜின் அளவு M என்ற டோர்க்கு ஐ torqueமுறுக்குவிசை உருவாக்கினால் சாலைக்கும் டயருக்கும் இடையே பிரிக்க்ஷன்frictionஉராய்வு போர்ஸ் உண்மையில் காரை முன்னோக்கி நகர்த்துவதற்காண இழுவையை வழங்கும் ஆனால் பொறுத்த வரையில் இந்த எதிர்மறை அறிகுறி ஒரு பொருட்டல்ல எனக்குத் தெரிந்து மக்னிடீயுடு ன் அளவு கு அதிகமாக இருந்தால் இது சறுக்கலுக்கும் தேவையான பிரிக்க்ஷன் உராய்வு போர்ஸ் ன் அளவு இந்த அளவு ஐ தாண்டினால் வளையம் நழுவும் என்று நமக்குத் தெரியும் அளவு உள்ளது அதை அங்கே செருகுவோம் இந்த நிலையை அடையும் போதெல்லாம் வளையம் நழுவ வாய்ப்புள்ளது எனவே இந்த கணக்கீட்டை நான் கவனித்துக்கொள்ள வேண்டும் எனவே வளையம் நழுவும்போதெல்லாம் இந்த சிக்கலுக்குத் திரும்புவோம் எனவே இந்த நிகழ்வில் 6s எந்த ஸ்லிப்புக்கும் தேவைப்படும் பிரிக்க்ஷன் போர்ஸ் ன் அளவு அதிகபட்ச பிரிக்க்ஷன் போர்ஸ் ஐவிட அதிகமாக இருக்கும் என்பதை நாங்கள் கண்டறிந்தோம் அது எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இயக்கம் பகுப்பாய்வு செய்யப்படும் மொத்த கால அளவு 9 வினாடிகள் என்று கூறுகிறோம் எனவே இந்த நேரத்தில் 6 வினாடிகள் வரை எந்த ஸலிப்புமும் இல்லை அதையும் தாண்டி 6 வினாடிகள் முதல் 9 வினாடிகள் வரையிலான 3 வினாடிகளுக்கு வளையம் நழுவும் எனவே இந்த 9 வினாடிகளில் இரண்டு இயக்க உள்ளமைவுகள் நடக்கின்றன இரண்டையும் தனித்தனியாக பகுப்பாய்வு செய்ய வேண்டும் எனவே சிலிப்பு இல்லாத பகுதிக்கான கணக்கீட்டை முதலில் செய்வோம் எனவே அதன் கீழ் நமக்குத் தெரிந்த விஷயம் என்னவென்றால் F என்பது அதுதான் எனவே லீனியர் அக்ஸ்லரேஷன் நேரியல் முடுக்கம் என்பதை அறிந்து இதை 0 முதல் 6 வினாடிகள் வரை ஒருங்கிணைத்தால் அது இதற்குச் சமமாக இருக்கும் இன்னும் குறிப்பாக இதற்கு சமம் ஆனால் இது 0 முதல் 6 வரை இரண்டு முறை ஆல்பா 6 m d t க்கு மேல் ஃயூப் கனசதுரம் எனவே இது 36 36 by 24 m ஆகும் எனவே எளிமையாக புரிந்து கொள்ள m என்பது 9 6 கிலோகிராம் அல்லது 10 கிலோகிராம் என்று கருத விரும்புகிறோம் ஏனெனில் அது உண்மையில் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தப் போவதில்லை அதாவது இது லீனியர் வேலோஸிட்டி linear velocityநேரியல் வேகம் அங்குலார் வேலோஸிட்டிAngular velocityகோண வேகம் அடிப்படையில் 0 முதல் 6 வினாடிகள் வரை நான் அதே ஒருங்கிணைப்பை செய்ய வேண்டும்

லீனியர் வேலோஸிட்டி ஐ கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நான் அதை தான் செய்ய வேண்டும் இப்போது 6 வினாடிகளில் இருந்து 9 வினாடிகள் வரை வளையம் நழுவுகிறது என்று நமக்குத் தெரியும் எனவே நாங்கள் முன்பு வரைந்த பிரீ பாடி வரைபடம் இனி செல்லுபடியாகாது இந்த விஷயத்தில் அதே தருணத்தில் M உள்ளது இப்போது பிரிக்க்ஷின் போர்ஸ்உராய்வு விசை இதை முன்னோக்கி நகர்த்துவதைத் தவிர மீதமுள்ள பிரீ பாடி வரைபடத்தில் எந்த மாற்றமும் இல்லை எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த எதிரிடைகவுண்டர் ஆக்ட் தருணம் M மதிப்பை மீறியுள்ளது B தொடர்பு புள்ளியில் எந்த சறுக்கலும் ஏற்படாதவாறு பிரிக்க்ஷின் போர்ஸ் க்கு அது இருக்க வேண்டும் எனவே மற்ற எல்லாப் புள்ளிகளுக்கும் டயர் மற்றும் சாலைக்கு இடையே உள்ள ட்ராக்ஷன் போர்ஸ் traction force இழுவை விசை அதிகபட்ச பிரிக்க்ஷன் மதிப்பைப் பெறுகிறது இது 36 N ஆகக் கணக்கிடப்படுகிறது எனவே இப்போது நான் பிரீ பாடி வரைபடத்தை எடுத்துக் கொண்டால் a மற்றும் இடையே இயக்கவியல் இல்லை எனவே இந்த நிகழ்விற்கான லீனியர் அக்ஸ்லெரேஷன் மற்றும் அங்குலார் அக்ஸ்லெரேஷன் ஆகியவை இனி இணைக்கப்படவில்லை அங்குலார் அக்ஸ்லெரேஷன் என்பது சக்கரத்தை தண்டைத் திருப்புவதன் மூலம் நடக்கிறது மற்றும் லீனியர் அக்ஸ்லெரேஷன் என்பது ட்ராக்ஷன் போர்ஸ் F எதைத் தக்கவைக்க முடியுமோ அதுதான் எனவே சக்திகளின் கூட்டுத்தொகை க்கு சமமான மாஸ் நேரம் அக்ஸ்லெரேஷன் இயக்க விதிகளைப் பயன்படுத்துவோம் M 10 கிலோ என்று வைத்து கொள்ளவோம் 36 N என்றால் ஆக்ட்டிங் போர்ஸ் Actingforceசெயல்படும்விசை எனவே இது B புள்ளியில் வளையம் நழுவும் நேரத்திற்கான லீனியர் அக்ஸ்லரேஷன் ஆகும் இப்போது இந்த அக்ஸ்லரேஷன் ஐ நான் ஒருங்கிணைத்தால் நேரம் மாறவில்லை என்றாலும் இந்தச் இஃகுவேஷன் ஐ பொதுமைப்படுத்தப் போகிறேன் என்பதை அறிவோம் 6 வினாடிகள் முதல் 9 வினாடிகள் வரை இந்த அக்ஸ்லரேஷன் ஐ நான் ஒருங்கிணைத்தால் இது எனக்கு இறுதி இன்ஸ்டன்ட் 9 வினாடிகள் மற்றும் இன்ஸ்டன்ட் 6 வினாடிகளுக்கு இடையே உள்ள வேகத்தில் மொத்த மாற்றத்தை அளிக்கிறது 6 வினாடிகளில் வேலோஸிட்டி ஐ நாம் ஏற்கனவே அறிவோம் அதனால் எனவே 9 வினாடிகளில் இறுதி வேகம் எனவே விரைவாக இதை மீண்டும் பார்க்கலாம் 0 முதல் 6 வினாடிகள் வரை இரண்டு தனித்தனி சூழ்நிலைகளை நாங்கள் சந்தித்தோம் வளையம் நோ ஸ்லிப் க்கு கீழ் உருளும் இது நீங்கள் ஒரு போக்குவரத்து சிக்னலில் இருப்பதைப் போல உங்கள் இயந்திரம் ஷாப்ட்டு ன் தண்டின் மீது ஒரு டோர்க்கு முறுக்குவிசை செலுத்துகிறது மற்றும் அந்த டோர்க்கு தானே நேரத்தோடு மாறுபடுகிறது என்று சொல்லலாம் ஆரம்பத்தில் டோர்க்கு மிகவும் சிறியதாக இருப்பதால் எந்த ஸ்லிப்புமும் இல்லை ஆனால் கணம் அதிகரிக்கும் போது டோர்க்கு அதிகரிக்கும் ஒரே நேரத்தில் 6 வினாடிகளில் டயர் அல்லது சாலையில் உள்ள வளையத்திற்கு இடையே உள்ள ட்ராக்ஷன் போர்ஸ் ஒரு புள்ளியை அடைந்தது அங்கு அது எந்த நோ ஸ்லிப்பின் கீழும் இயக்கத்தைத் தக்கவைக்க முடியாது அந்த நேரத்தில் அடிப்படையில் வளையம் நழுவத் தொடங்கியது எனவே முதல் நிகழ்வானது ஸ்லிப்பின் கீழ் இயக்கத்தை பகுப்பாய்வு செய்வதாகும் பின்னர் 6 வினாடிகள் 9 வினாடிகளில் இருந்து வளையம் இப்போது நழுவுகிறது அதாவது ட்ராக்ஷன் போர்ஸ் அதிகபட்சமாக சாத்தியமாகும் இது 36 N ஆகும் அந்த நிலையில் என்ற அக்ஸ்லரேஷன் கிடைக்கிறது இறுதி முடிவு நோ ஸ்லிப்பின் கீழ் இயக்கம் எனவே இந்த வேலோஸிட்டி நோ ஸ்லிப் நிலையிலும் பெறப்பட்டது மேலும் ஸ்லிப் நிலைமைகளின் கீழ் பெறப்பட்டது மற்றும் 9 வினாடிகளில் வளையத்தின் உண்மையான வேலோஸிட்டி ஆகும் எனவே இரண்டு தனித்தனி சூழ்நிலைகள் நிகழும்போது நேரத்தின் ஒரு பகுதி ஸ்லிப் நடக்காதபோது பின்னர் ஒரு காலத்தின் ஒரு பகுதி ஸ்லிப் நிகழும் போது இயக்கத்தை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது என்று இது நமக்குச் சொல்கிறது ஸ்லிப் நடக்கிறதா என்பதைத் தீர்மானிக்க அங்கு செல்வதற்கான ஒரே வழி முதலில் நோ ஸ்லிப் சிக்கலைத் தீர்ப்பதுதான் பிரிக்க்ஷன் போர்ஸ் ன் அளவைப் புரிந்து கொள்ளுங்கள் நோ ஸ்லிப்பில் இயக்கத்தைத் தக்கவைக்க உங்களிடம் அவ்வளவு பிரிக்க்ஷன் இருக்க வேண்டும் என்று சரிபார்க்கவும் பிரிக்க்ஷன் உள்ளதா என்பதை நீங்கள் சரிபார்த்தவுடன் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் அங்கு நீங்கள் சிக்கலை இரண்டு பகுதிகளாக பகுப்பாய்வு செய்யலாம் ஒன்று நோ ஸ்லிப்பின் கீழ் வளையம் உருளும் மற்றும் இரண்டாவது ஸ்லிப் நிலைமைகளின் கீழ் வளையம் உருளும் எனவே இப்போது இந்த விவாதத்தை நமது அடுத்த உதாரண பிரச்சனையுடன் தொடர்வோம்